விரைவு உற்பத்தியின் அறிமுகம் என்ற பாடநெறிக்கு நண்பர்களை வரவேற்கிறோம் இந்த பாடநெறிக்கு இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்புகள் வழியாக செல்வோம் விரைவு உற்பத்தி என்ற சொல் அல்லது சமீபத்திய காலங்களில் அதிக வேகத்தை ஈட்டுகின்ற ஒரு உருவாக்கப்பட்ட சொல்லாக இருக்கிறது இன்று தனிப்பயனாக்கலுக்கு நிறைய தேவைகள் இருக்கும்போது இப்போது நான் இந்த வார்த்தையை மறுபெயரிட வேண்டும் இப்போது மக்கள் அதிக எண்ணிக்கையிலான தனிப்பயனாக்கம் பற்றி பேசுகிறார்கள் எடுத்துக்காட்டாக எனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கரண்டி வேண்டும் எனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலணியை நான் விரும்புகிறேன் ஒரு காலணி என் தேவையைப் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு என் தேவை எனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலணிகரண்டி கேமரா மற்றும் காரை வைத்திருக்க விரும்புகிறேன் கவனமாக பாருங்கள்இப்போது நான் உங்கள் முன் நான்கு உதாரணங்களை கொண்டு வந்துள்ளேன் நான் முதல் உதாரணமாக கரண்டியை பற்றிப் பேசும்போது கரண்டியைப் பார்க்கும்போது தேனீர் கரண்டி என்ற ஒன்று நம்மிடம் உள்ளது இது பொதுவாக விருந்துகளிலும் பிற இடங்களிலும் பயன்படுத்துகிறோம் பல முறை இந்த கரண்டிகள் எனது தேவைக்காக தனிப்பயனாக்கப்படவில்லை அதாவது கரண்டியின் கையடக்கம் மற்றொன்று கரண்டியின் எடை எனவே பல முறை நான் என் உணவை சரியான முறையில் கரண்டியால் என் தேவைக்கு ஏற்ப எடுக்க அது தனிப்பயனாக்கபடவில்லை நான் காலணிப் பற்றி பேசும்போது நம் மக்கள் தொகை அனைவருக்கும் 6 7 8 9 மற்றும் 10 11 12 ஆகிய அளவுகளில் உள்ளது இது இந்திய தரநிலைகளின் அடிப்படையில் இருக்கலாம் அல்லது அமெரிக்க தர நிலைகளில் நீங்கள் சென்றால் அவர்கள் அங்குலங்களின் அடிப்படையில் பேசுகின்றனர் சில சமயங்களில் சென்டிமீட்டர் அடிப்படையில் பேசுகின்றனர் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப காலணிகள் பெட்டியில் உள்ளது நான் 10 அல்லது 11 அளவு காலணி வாங்கும்போது அது ஒரு நிகழ்ச்சிக்காக செல்லும்போது அணியும் அல்லது விளையாடும்போது அணியும் காலணி என்பதை தீர்மானிக்கும் விருப்பம் மட்டுமே எனக்கு உள்ளது விளையாடும்போது அணியும் காலணி இருந்தால் நான் தேர்வு செய்கிறேன் பிறகு செய்வது என்னவென்றால் என்னிடம் இருக்கும் காலணியின் வண்ணத்தை தீர்மானிப்பது ஆனால் என் நண்பரும் அதே காலணி வாங்குகிறார் பின் உடலில் உயர எடை விகிதாச்சார எண் என்னவாகும் அது எங்கே காலணியுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது எனக்கு 6 மற்றும் ஏழுவிற்கு நடுவிலோ அல்லது 9 மற்றும் பத்திற்கு நடுவில் ஒன்பதரை ஆக இருந்தால் என் காலணி எனக்கு எவ்வாறு சரியாக இருக்க போகிறது எனக்கு தனிப்பயனாக்கம் காலணியில் இல்லை கிடைப்பதை ஏற்றுக்கொள்கிறேன் பல முறை நீங்கள் காலணி வாங்கும்போது நீங்கள் விளையாட்டு கால்பந்து விளையாட முயற்சிக்கும்போது சில குழந்தைகளை நீங்கள் காணலாம் அவர்கள் பந்தை உதைக்கும்போது அவர்களின் காலணி கால் பந்தோடு சேர்ந்து பறக்கிறது ஏனெனில் அது அவரது காலில் சரியாக பொருந்தவில்லை எனவே இதன் காரணமாக என்ன நடக்கிறது அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முழங்கால் பிரச்சினையில் சிக்குகிறார் கேமராவின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இன்று சந்தையில் கிடைக்கும் கிட்டத்தட்ட எல்லா கேமராக்களும் வலது கைக்காரர்களுக்கானவை சந்தையில் கிடைக்கும் பல தயாரிப்புகள் வலது கைக்காரர்களுக்கானவை நீங்கள் ஒரு இடக்கை பழக்கம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் செய்வது அந்த பொத்தானை வலது புறத்திலிருந்து இடது கைக்கு மாற்றுகிறோம் எனவே அந்த தனிப்பயனாக்கம் நமக்கு இல்லை இன்று ஒரு புள்ளிவிவரம் உள்ளது இது மொத்த உலக மக்கள்தொகையில் 8 சதவிகிதம் இடக்கை பழக்கம் உள்ளவர்கள் என்று கூறுகிறது தேர்வு நாற்காலிகள் செய்யப்படும்போது நாங்கள் எப்போதும் அதை வலது கைக்கு மிகவும் ஏற்றதாக மாற்ற முயற்சிக்கிறோம் இடது பக்கம் அல்ல எனவே இங்கே மீண்டும் தனிப்பயனாக்குதலின் சிக்கல் நடைமுறைக்கு வரவில்லை கடைசியாக ஒரு சந்தையில் கிடைக்கக்கூடிய ஒரு காரைப் பார்ப்போம் இது ஒரு ஆண் அல்லது பெண் ஓட்டுநருக்கு நிலையான உயரத்தை அனுமானிப்பதற்காக தயாரிக்கப்பட்டதாக இருக்கட்டும் உங்கள் உயரம் எடை அல்லது உங்கள் உடலின் உயர எடை விகிதாச்சார எண் அல்லது உங்கள் உடலின் வடிவத்தில் ஒரு சிறிய மாறுபாடு இருக்கும்போது நீங்கள் நீண்ட நேரம் வசதியான பயணத்தை மேற்கொள்ள உங்கள் வலது புறம் மற்றும் இடது புறம் இரண்டிலும் முழுமையான பார்வை அமைய அதைத் தனிப்பயனாக்கம் செய்ய காரில் எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லை எனவே இப்போது நான் உங்களுக்கு முன் நான்கு எடுத்துக்காட்டுகளை வைத்திருக்கிறேன் முதலாவது மிகக் குறைந்த செலவு அடுத்தது சற்று அதிகமாக இருந்தது இன்று உங்களிடம் 1000 2000 மற்றும் 5000 ரூபாய் அல்லது 10000 ரூபாய்க்கு காலணிகள் உள்ளன பின்னர் நான் உங்களுக்கு ஒரு கேமராவின் உதாரணத்தையும் கடைசியாக ஒரு காரின் உதாரணத்தையும் கொடுத்தேன் இந்த எல்லா தயாரிப்புகளுக்கும் நாங்கள் ஒரு பெரிய பணத்தை செலவழித்து வாங்குகிறோம் ஆனால் இந்த தயாரிப்புகள் எனது தேவைக்கேற்ப தனிப்பயனாக்கப்படவில்லை எனவே இப்போது ஒரு சவால் வருகிறது என்ன சவால் அது ஏன் செய்யப்படவில்லை ஏனெனில் பயனர்கள் கைப்பற்றப்படவில்லை பின்னர் தயாரிப்பு தனிப்பயனாக்கம் செய்யப்படவில்லை எனவே இப்போது உங்கள் வரையறையில் ஒரு மறுபார்வை வருகிறது நாங்கள் தொகுதிகளின் அடிப்படையில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடாது ஆனால் குறைவாக உற்பத்தி செய்து அதை அதிக அளவில் தனிப்பயனாக்கலாம் இதுதான் எதிர்கால உற்பத்தியாக இருக்கப்போகிறது எதிர்கால உற்பத்தி அதிக எண்ணிக்கையிலான தனிப்பயனாக்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கும் அதிக எண்ணிக்கையிலான தனிப்பயனாக்கம் பற்றி நாம் பேசும்போது நேரத்தை தியாகம் செய்ய முடியாது செலவை தியாகம் செய்ய முடியாது எனவே பொருளாதாரத்தின் அடிப்படையில் மற்றும் வினியோகிக்கும் நேரத்தின் அடிப்படையில் வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்புக்கு நாங்கள் இன்னும் செயல்பட வேண்டும் எனவே இந்த சூழ்நிலையில் நாம் அதிக எண்ணிக்கையிலான உற்பத்தியில் இருந்து தொகுதி உற்பத்திக்கும் பின் அதிக எண்ணிக்கையிலான தனிப்பயனாக்கப்பட்ட உற்பத்திக்கும் தள்ளப்படுகிறோம் எனவே இந்த அதிக எண்ணிக்கையிலான தனிப்பயனாக்கப்பட்ட உற்பத்தி மறுவடிவமைப்பு செய்யப்பட்டு விரைவு உற்பத்தி அழைக்கப்படுகிறது விரைவு உற்பத்தி என்றால் என்ன வாடிக்கையாளரின் கருத்தை அல்லது தேவைகளை டிஜிட்டல் வடிவமாக மாற்ற முயற்சிக்கிறோம் அந்த டிஜிட்டல் வடிவம் இயந்திரத்திற்கு நேரடியாக வழங்கப்படுகிறது பாகங்கள் தயாரிக்கப்பட்டு நேரடியாக ஒரு பயன்பாட்டை நோக்கி நகர்த்தப்படுகின்றன எனவே நாம் முன்மாதிரி எனப்படும் ஒரு துறைக்கு செல்லப் போவதில்லை அந்த முன்மாதிரிக்கு ஒரு முன்மாதிரி செய்கிறோம் பின்னர் நாங்கள் கருவிகளை உருவாக்குகிறோம் அந்த கருவிகளிலிருந்து இறுதி தயாரிப்புக்கு செல்ல முயற்சிக்கிறோம் எனவே விரைவு உற்பத்தி என்பது அதிக எண்ணிக்கையிலான தனிப்பயனாக்கத்தை நோக்கியது அங்கு செலவு சமரசம் செய்யப்படக்கூடாது ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு மிக உயர்ந்த ஒருமைப்பாட்டுடன் நிறைவு அளிக்க வேண்டும் இந்த தலைப்புக்கு நாம் விரைவு முன்மாதிரி மூலம் செல்ல வேண்டும் பின்னோக்கு பொறியியல் சில தொழில்நுட்பங்களையும் விரைவு உற்பத்தியையும் பார்க்க வேண்டும் எனவே இந்த பாடநெறி ஒரு எதிர்கால பாடமாகும் இது இளங்கலை முதுகலை பட்டதாரிகள் மற்றும் பணிபுரியும் பொறியாளர்கள் இந்த பாடத்திட்டத்தை அனுபவித்து பயில முடியும் எனவே இந்த பாடத்திட்டத்தில் என்னுடன் அமண்டீப் சிங் இருக்கிறார் அவர் என்னுடன் விரிவுரையைப் பகிர்ந்து கொள்வார் நாங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம் மற்றும் உங்கள் புரிதலுக்கு ஒரு புதிய அறிவை சேர்க்க முயற்சிப்போம் என்று நம்புகிறோம் எனவே நாங்கள் சமீபத்தில் ஐ டி கான்பூரில் பணிபுரியும் ஒரு உதாரணத்தை உங்களுக்குச் சொல்ல வேண்டும் எங்களிடம் ஒரு நோயாளி வந்தார் அவர் ஒரு விபத்தில் தனது காதை இழந்துவிட்டார் என்று கூறினார் அவர் செய்ய விரும்புவது என்னவென்றால் ஒரு விபத்தில் அவரது காது இழந்ததால் அவர் உலகத்திற்கு வெளியே செல்வதை நிறுத்திவிட்டார் எனவே அவர் தன்னைத் தானே ஒரு இடத்திற்குள் அடைத்துக் கொண்டார் பின்பு அது எதிர்காலம் அல்ல என்பதை இப்போது அவர் உணர்ந்தார் எனவே அவர் ஐ டி கான்பூரில் எங்களிடம் வந்தார் நிச்சயமாக நீங்கள் எனக்கு இன்னொரு காது கொடுக்க முடியுமா அதில் நிறைய மருத்துவ ஈடுபாடு உள்ளது ஆனால் நாங்கள் அவரிடம் ஒரு கூட்டாளருடன் மற்றும் பயிற்சி மருத்துவர் உடனும் இணைந்து பணியாற்ற ஒத்துக் கொண்டோம் சில மருத்துவரைப் பயிற்சி செய்கிறார் நாங்கள் பொறியியல் தேவைகளைச் செய்ய முயற்சித்தோம் எனவே நாங்கள் அவருடன் பணியாற்றினோம் நாங்கள் செய்தது அவரது இடது காதை நகலெடுத்தோம் அவர் வலது காதை இழந்திருந்தார் நாங்கள் அவரது இடது காதை நகலெடுத்தோம் நாங்கள் பின்னோக்கு பொறியியல் செய்தோம் பின்னர் அதை கேட் வடிவமைப்பு மூலம் உருவாக்கினோம் பின்னர் நாங்கள் இங்கேயும் அங்கேயும் சில பேட்ச் வேலைகளைச் செய்தோம் பின்னர் நாங்கள் ஒரு காது முன்மாதிரி செய்ய முயற்சித்தோம் அதிலிருந்து ஒரு அச்சு உருவாக்க முயற்சித்தோம் அந்த அச்சுகளிலிருந்து ஒரு இறுதிக் கூறுகளை உருவாக்கினோம் பின்னர் இன்று அதை அவருக்குக் கொடுத்துள்ளோம் தயவுசெய்து இந்த காதைப் பயன்படுத்துங்கள் என்று கூறினோம் எனவே இது சிலிக்கானில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அது அசல் காதுகளைப் போன்ற நெகிழ்வுத்தன்மையைக் கொண்டுள்ளது மேலும் நாங்கள் அமைப்புக்கு நீதி செய்ய முயற்சித்தோம் இப்போது மருத்துவர்களின் உதவியுடன் அவருக்கு அந்தக் காது பொருத்தப்பட்டது இப்போது வெகு தொலைவில் இருந்து அவரைப் பார்த்தால் அவருக்கு ஒரு உண்மையான காது போல் தெரிகிறது எனவே விரைவு உற்பத்தி மற்றும் சேர்க்கை உற்பத்தியில் ஈடுபடுவதால் மட்டுமே இது நிகழும் எனவே இதைத்தான் இந்த பாடத்திட்டத்தில் சொல்ல முயற்சிக்கிறோம் நாங்கள் உங்களிடம் சொன்ன உதாரணத்தில் என்னும் வேலை செய்துகொண்டிருக்கிறோம் அதில் சில காந்தங்களைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் எனவே நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் பிரச்சினையை நிவர்த்தி செய்துள்ளோம் குறைந்தபட்சம் இப்போது அவருக்கு உதவ முடிகிறது நோயாளி அந்த இடத்தில் தனது காதுகளை சரிசெய்து பின்னர் தொடர்ந்து வெளியிடங்களுக்கு செல்ல முடிகிறது இது அவரது உடலின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை ஆனால் அவர் அதை தனது உடலில் ஒரு செருகலாக வைத்திருக்கிறார் எனவே இது விரைவு உற்பத்தி ஆகும் எனவே இந்த விரிவுரை 1 இல் நாம் சேர்க்கை உற்பத்தி மற்றும் விரைவான முன்மாதிரியைக் காண்போம் பின்னர் செயல்பாட்டு முன்மாதிரியைக் காண்போம் பின்னர் விரைவு உற்பத்தி மற்றும் விரைவான கருவி மற்றும் இறுதியாக நேரடி மற்றும் மறைமுக உற்பத்தியைக் காண்போம் விரைவு உற்பத்தியைப் பற்றி நாம் பேசும்போது தொழில்துறை 3D அச்சுப்பொறி ஒரு முக்கிய கட்டத்தில் உள்ளது முக்கிய வழியில் பெரிய அளவில் செல்லப்போகிறது எனவே முந்தைய சேர்க்கை உற்பத்தி முன்மாதிரி பார்வையில் இருந்து மட்டுமே கருதப்பட்டது இன்று என்ன நடந்தது நீங்கள் எதைப் பயன்படுத்தினாலும் நாம் பயன்படுத்தும் மூலப்பொருள் இப்போது நிகழ்நேர தேவைகளை நோக்கி நகர்கின்றன இது முன்னர் பிளாஸ்டிக்கில் நினைத்திருந்தது இப்போது அது உலோகமாக மாற்றப்பட்டுள்ளது எனவே முன்னர் நாம் பாலிமர் அடிப்படையிலான முன்மாதிரிகளை மட்டுமே உருவாக்கினோம் இன்று நாம் உலோக அடிப்படையிலான முன்மாதிரிகளை உருவாக்குகிறோம் ஒரு முன்மாதிரியை உருவாக்கும் தருணத்தில் இப்போது அதை ஒரு நேரடி தேவைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகத் தள்ளுகிறோம் அதனால்தான் தொழில்துறை 3D அச்சுப்பொறி ஒரு பெரிய வழியில் பிரதான நீரோட்டத்திற்கு செல்ல முனைகிறது முக்கிய பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் பல பொறியியலாளர்கள் அதை உணரவில்லை ஆனால் இந்த தொழில்நுட்பம் முன்மாதிரி விரைவான கருவி மற்றும் பொம்மைகளுக்கு அப்பால் நகர்ந்துள்ளது விரைவு உற்பத்தி உண்மையான வாடிக்கையாளர்களுக்கு மிதமான முதல் பெரிய அளவிலான விற்பனைக்கு நீடித்த மற்றும் பாதுகாப்பான தயாரிப்புகளை உருவாக்குகிறது எனவே இங்குதான் நான் பேசிய சொற்களஞ்சியம் ஆன அதிக எண்ணிக்கையிலான தனிப்பயனாக்கம் ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே விரைவு உற்பத்தி உண்மையான வாடிக்கையாளர்களுக்கு மிதமான விற்பனைக்கு நீடித்த மற்றும் பாதுகாப்பான தயாரிப்புகளை உருவாக்குகிறது இந்த மிதமானது 1 முதல் 10 200 500 வரை எதுவாகவும் இருக்கலாம் இன்று பெரிய சவால் தயாரிப்பு உற்பத்தியின் நேரத்தை சுருக்குவது முன்னதாக பேசும்போது ஒரு பெரிய கார் நிறுவனம் ஒரு காரை தயாரிக்க முடிவு செய்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் ஒரு புதிய காரை அறிமுகப்படுத்துவார்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் நாங்கள் மற்றொரு புதிய காரை அறிமுகப்படுத்துவார்கள் ஆனால் இன்று அது அடுத்த 6 மாதங்களுக்குள் புதிய கார் அறிமுகப்படுத்தப்படுகிறது எனவே என்ன நடந்தது என்றால் தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி நேரம் குறைந்துவிட்டது உற்பத்தி நேரம் கடுமையாக சரிந்துள்ளது அசம்பிளி வரிசை செயல்முறைகள் உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியது மற்றும் ஒரு வாகனத்திற்கான அசம்பிளி நேரத்தை 12 மணிநேரத்திலிருந்து சில நிமிடங்களுக்கு குறைத்துவிட்டது இன்று நாம் தயாரிப்பு வழங்கல் பற்றி நிமிடங்களில் பேசுகிறோம் 30 நிமிடங்களில் நம் வீட்டில் பீட்சா வழங்கப்படுவதைப் பற்றி பேசுகிறோம் எனவே இந்த கடைகளில் இந்த தயாரிப்பு எவ்வளவு தயார் நிலையில் உள்ளது என்பதைப் பாருங்கள் எனவே இங்கே தயாரிப்பு அனைத்தும் அரை சமையல் நிலையில் அல்லது மிகவும் மூல நிலையில் உள்ளது பின்னர் அது ஒன்றுகூடி வருகிறது அது ஒரு அசம்பிளி வரிசை வழியாக அனுப்பப்படுகிறது அங்கு பீட்சாவைப் பொறுத்தவரை இது ஒரு உலை அது அடுப்பு வழியாக அனுப்பப்படுகிறது பின்னர் நீங்கள் 10 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்களுக்குப் பிறகு பீட்சாவை வெளியேற்றுகிறார்கள் எனவே இப்போது அவர்கள் 30 நிமிடங்களில் தயாரிப்பு வழங்குவதைப் பற்றி பேசுகிறார்கள் இன்று நாம் தயாரிப்பு உற்பத்தியைப் பற்றி பேசவில்லை தயாரிப்பு வழங்கல் பற்றி பேசுகிறோம் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியாக இல்லாததால் நான் அதை ஒரு சேமிப்பு கிடங்கில் தயாரித்து வைத்திருக்கிறேன் நான் அதை ஒரு வாடிக்கையாளருக்கு தயாரித்து வழங்கினால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் எனவே இன்று உற்பத்தித் துறையானது உற்பத்தி செய்து சேமிப்பு அதற்கு மாறாக அதன் விநியோகத்தை நோக்கி செயல்படுகிறது ஃபோர்டு ஃப்ரீஃபார்ம் ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்பம் அல்லது F3T ஆனது முன்மாதிரி ஸ்டாம்பிங் அச்சுகளுக்கான செலவைக் குறைக்கும் மற்றும் விநியோக நேரத்தை விரைவுபடுத்துகிறது வழக்கமான இயந்திரத்தில் 6 மாத முன்மாதிரியை இங்கு வெறும் 3 வணிக நாட்களில் முடிக்கலாம் கருவி பிரிவுக்கு இடையில் நாம் விரைவான முன்மாதிரிகளிலிருந்து விரைவு உற்பத்திக்கு நகர்கிறோம் என்பதால் இப்போது நாம் ஏன் பின்வாங்கக்கூடாது என்று மெதுவாக சிந்திக்கப்படுகிறது எனவேஇதற்கு முன்பு 6 மாதங்கள் எடுத்த ஒரு அச்சை 3 வேலை நாட்களில் உருவாக்க முடியும் என்பதில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் எனவே இது எதைப் பற்றி பேசுகிறது இவை அனைத்தும் எனது தயாரிப்பை எவ்வளவு விரைவாக மாற்றலாம் ஒரு தயாரிப்பை உருவாக்கலாம் மேலும் அவற்றின் தேவைக்கேற்ப தயாரிப்புகளைத் தனிப்பயனாக்கலாம் ஃபோர்ட்ஸ் மெய்நிகர் தொழிற்சாலை மூலம் நிறுவனம் முழுமையான வாகன உற்பத்தி செயல்முறையின் கணினி உருவகப்படுத்துதல்களை உருவாக்கி பகுப்பாய்வு செய்வதன் மூலம் உண்மையான உற்பத்தி வசதிகளில் தரத்தை மேம்படுத்தவும் செலவைக் குறைக்கவும் முடியும் இன்று நம்மிடம் மெய்நிகர் ஆய்வகங்கள் உள்ளன அதை ஸ்மார்ட் தொழிற்சாலைகள் அல்லது மெய்நிகர் தொழிற்சாலைகள் என்று அழைக்கிறோம் உண்மையான நேரத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிபந்தனையையும் உருவகப்படுத்த முடிகிறது எங்களுடைய உருவகப்படுத்துதலால் கடினமான செயல் முறைகள் தயாரிப்பு எங்கு தோல்வியடையப் போகிறது என்பதைப் புரிந்துகொள்வதைப் பார்க்கலாம் தயாரிப்பை எங்கு வேண்டுமானாலும் வலுப்படுத்தவும் அதற்கேற்ப உற்பத்தி பாதை அசம்பிளி பாதையை மாற்றவும் நாம் விரும்பும் பகுதியை உற்பத்தி செய்யவும் முடியும் எனவே இந்த மெய்நிகர் தொழிற்சாலை விரைவு உற்பத்தியின் ஒரு பகுதியாகும் எனவே ஃபோர்டு உதாரணத்தை நீங்கள் இங்கே காணலாம் அங்கு நீங்கள் ஒரு நபர் கடத்து கருவி அதிகம் இல்லாத இடத்திலிருந்து அதை பிடிப்பான் இருக்கும் ஒரு இடத்திற்கு மாற்றப்படுவதை காணலாம் அதில் ஒரு அங்கமாக கடத்து கருவி பிடிப்பான் உள்ளது கடத்து கருவி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் மற்றும் இங்கே தயாரிப்பு உள்ளது எனவே தயாரிப்பு நகர்கிறது மற்றும் அது ஒரு அசம்பிளி வரிசை என்பதால் அது தொடர்ந்து நடந்துகொண்டிருக்கும் அசம்பிளி வேலை நிலையத்தில் நடக்கிறது சுழற்சி நேரமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தயாரிப்பு கடத்து கருவியின் பட்டைவார் நகரும் மற்றும் இது பிடிப்பதற்கான ஒரு அங்கமாகும் முன்னதாக வாகனம் நகர்ந்தது அங்கு மனிதன் வேலைக்காக ஈடுபட்டிருந்தான் ஆனால் அதற்கு சுழற்சியின் நேரம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது அது வெகுவாக குறைந்துவிட்டது திரையின் நேரம் 1939 இல் பார்க்கவும் யு எஸ் ஹியரிங் எய்ட் நிறுவனம் 500 நாட்களுக்குள் 100 சதவீதம் 3D அச்சுப்பொறியாக மாற்றப்பட்டது எனவே இன்று செவிப்புலன் கருவிகள் விரைவு உற்பத்தியால் செய்யப்படுகின்றன இன்று மனிதனை மையமாகக் கொண்ட அல்லது மனிதனுக்காக தயாரிக்கப்பட்ட பல தயாரிப்புகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன அவை முதலில் என்ன தேவை என்பதை ஸ்கேன் செய்துபின் அதை டிஜிட்டல் வடிவமாக மாற்றப்பட்டு தயாரிப்பு தேவையான இடத்தில் பொருத்துவதற்கு ஏற்ப தயாரிக்கப்படுகிறது அரோரா விமான அறிகுறிகள் ட்ரோனின் முழு உடலையும் ஒரே கட்டமைப்பில் அச்சிடலாம் நீங்கள் ஒரு 3 டி தயாரிப்பை உருவாக்க விரும்பினால் அதை 2டி இல் இருந்து தொடங்குவது நல்லது என்பதை இன்று மக்கள் உணர்ந்துள்ளனர் நாங்கள் 2டி ஒன்றை உருவாக்கத் தொடங்குகிறோம் அது மிக விரைவாக நீங்கள் லேசர் அல்லது நீங்கள் வெட்டும் எந்த வேலைப்பாடு கருவி மூலமாகவும் வெட்டலாம் பின்னர் நீங்கள் 2டி விஷயங்களை உடைத்து 3D பகுதியை பெறுவீர்கள் எனவே அரோரா விமான அறிவியல் ஒரு ட்ரோனின் முழு உடலையும் ஒரே கட்டமைப்பில் அச்சிட முடியும் உள்ளூர் மோட்டார்கள் 48 மணி நேரத்தில் ஒரு அழகிய ரோட்ஸ்டரை கீழே இருந்து மேலே அச்சிடலாம் எனவே இவை அனைத்தும் விரைவு உற்பத்தியின் கீழ் தயாரிக்கப்பட்ட சில தயாரிப்புகள் விரைவு உற்பத்தி பற்றி அலகுகள் மற்றும் செலவு அடிப்படையில் நாம் பேசும்போது தொழில்நுட்ப விழிப்புணர்வு மூலப்பொருள் செலவு மற்றும் இயந்திர பாகங்களை வழங்குவதில் மூன்றாம் தரப்பு ஈடுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் சேர்க்கை உற்பத்தியின் விலை வீழ்ச்சியடைகிறது நிலையான செலவு மற்றும் மாறி செலவு ஆகியவற்றின் வேறுபாடு காரணமாக சேர்க்கை உற்பத்தி வழக்கமான உற்பத்தியுடன் பெருகிய முறையில் போட்டியிடுகிறது எனவே இது வழக்கமான செலவு இது சேர்க்கை உற்பத்தி எனவே பிரேக் ஈவன் இருக்கும் ஒரு கட்டத்தில் செலவு குறைந்து வருவதை இங்கே காணலாம் எனவே எங்களால் இவ்வளவு அளவு உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நீங்கள் காணலாம் உங்கள் வழக்கமான இயந்திரத்துடன் ஒப்பிடும்போது சேர்க்கை உற்பத்தி செலவு சிக்கனமாக இருக்கும் எனவே இது அதிக செலவு குறைந்த செலவு ஒரு அலகு உற்பத்திக்கான செலவு ஆகியவற்றைக் காட்டுகிறது மேலும் இது அலகு உற்பத்தியை தொகுதி அளவின் அடிப்படையில் கூறுகிறது நிச்சயமாக அதிகமான தொகுதிகள் இருக்கும்போது அதை உருவாக்குவதற்கு வழக்கமான முறையே சிறந்ததாகும் எனவே வழக்கமான முறைகள் மிகச் சிறந்தவை குறிப்பாக உலோகத் தகடு அல்லது உலோகத்தை உருவாக்கும் செயல்பாடுகள் சிறந்தவை அதை விட பொருளாதார ரீதியாக எதுவும் இருக்க முடியாது ஆனால் அளவுகள் குறைவானதாக இருந்தால் நீங்கள் இங்கே அதே உலோகத்தை உருவாக்கும் நுட்பங்களைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் வார்ப்புருவு அச்சுகான செலவு மிகவும் உயர்ந்தது எனவே இதுதான் பிரேக்கிங் பாயிண்ட் இதில் அலகுகளின் அடிப்படையில் சேர்க்கை உற்பத்தி மற்றும் வழக்கமான செலவு பற்றி பேசப்படுகிறது எனவே வாகனத்தைப் பற்றி பேசும்போது விரைவு உற்பத்தியின் எதிர்காலம் மில்லியன் கணக்கான அடிப்படையில் 2017 முதல் 2028 வரை திட்டமிடப்பட்ட மொத்த வாகன சேர்க்கை உற்பத்தி சந்தை இவை பாலிமர் பாகங்கள் பாலிமர் முன்மாதிரி பாலிமர் பொருள்பாலிமர் கருவிகளைக் காணலாம் உலோக முன்மாதிரி உலோக கருவிகள் மற்றும் உலோக வன்பொருள்களையும் காணலாம் எனவே நீங்கள் காணும் ஆண்டுகளில் அவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு கடுமையாக அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் நீங்கள் பாலிமர் பொருளைப் பார்த்தால் அதுவும் அதிகரித்து வருகிறது எனவே இது விரைவு உற்பத்தியின் எதிர்காலம் என்ன என்பதைப் பற்றி பேசும் மிகவும் சுவாரஸ்யமான வரைபடமாகும் விரைவு உற்பத்தி நிலையைப் பார்ப்போம் நான் தொகுதி வரைபடங்களை வரைய விரும்புகிறேன் இது சேர்க்கை உற்பத்தி இது விரைவான முன்மாதிரி மற்றும் இது விரைவு உற்பத்தி இதையொட்டி இது திட இமேஜிங் மற்றும் கான்செப்ட் மாடலிங் மற்றும் அடுத்தது செயல்பாட்டு முன்மாதிரி ஆகும் செயல்பாட்டு முன்மாதிரி என்றால் என்ன என்று சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் இது எவ்வாறு நடக்கிறது என்பதற்கான கண்ணோட்டத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் எங்களிடம் முன்மாதிரி கருவிகள் உள்ளன பின்னர் எங்களிடம் நேரடி கருவிகள் உள்ளன எங்களிடம் நேரடி உற்பத்தி உள்ளன எனவே நான் இதை பிரிவுகளாகப் பிரிக்கின்றேன் இது தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது இது முன்மாதிரி என அழைக்கப்படுகிறது இது உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது இதை மீண்டும் பிரிக்கின்றேன் எனவே புரிந்துகொள்வது எளிதானது எனவே இந்த பகுதி சேர்க்கை உற்பத்தி சேர்க்கை செயல்முறைகள் மற்றும் இங்கே நாம் சேர்க்கை அல்லாத செயல்முறைகள்ஆகும் எனவே இங்கிருந்து நான் மறைமுக முன்மாதிரிக்கு செல்ல விரும்புகிறேன் பின்னர் எங்களிடம் மறைமுக கருவி மற்றும் மறைமுக உற்பத்திஉள்ளது இது தற்போதைய விரைவு உற்பத்தி நிலை மற்றும் நீங்கள் அதைப் பார்த்தால் அதில் தொழில்நுட்பம் முன்மாதிரி மற்றும் உற்பத்தி உள்ளது எங்களிடம் சேர்க்கை உற்பத்தி உள்ளது பின்னர் எங்களிடம் விரைவான முன்மாதிரி உள்ளது பின்னர் விரைவு உற்பத்தி உள்ளது எனவே இவை அம்புகள் எனவே விரைவு உற்பத்தி என்றால் என்ன எப்போது பாடநெறி செல்லும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் திரையின் நேரம் 2805 இல் பார்க்கவும் எனவே இதில் நாம் விவாதிக்கப் போகும் முக்கிய தொகுதிகள் விரைவு உற்பத்திக்கான அறிமுகமாக இருக்கும் பின்னர் தயாரிப்பு பொறியியல் பற்றி பேசுவோம் கணினி உதவி வடிவமைப்புCAD Computer Aided Design கணினி உதவி பொறியியல் ஆகியவற்றைப் பற்றி பேச உள்ளோம் பின்னர் CAM என்ற கணினி உதவி உற்பத்தி மற்றும் CIM என்ற கணினி ஒருங்கிணைந்த உற்பத்தி பற்றி படிப்போம் CAD என்பது வரைதல் மட்டுமே உருவகப்படுத்துதல் மற்றும் தேர்வுமுறை கொண்ட ஒரு வரைபடம் CAE ஆகும் இது உற்பத்திக்காக மாற்றப்படும்போது அது CAM என அழைக்கப்படுகிறது ஒரு தொழிற்துறையில் அலுவலக ஆட்டோமேஷனுடன் கூடிய CAM கணினி ஒருங்கிணைந்த உற்பத்தி என அழைக்கப்படுகிறது பின்னர் மாடுலாரிடிகான வடிவமைப்பைக் காண முயற்சிப்போம் இந்த மாடுலாரிடிகான வடிவமைப்பு இன்று உற்பத்தியை மிகவும் வசதியாகவும் விரைவு உற்பத்திக்கு எளிதாக்குகிறது பின்னோக்கு பொறியியல் பற்றி பேச உள்ளோம் விரைவு உற்பத்தி செயல்முறைகள் மற்றும் தொழில்நுட்பத்தைப் பற்றி பேச உள்ளோம் பின்னர் விரைவு உற்பத்தி டிஜிட்டல் தொழிற்சாலைகளைப் பற்றி பேச உள்ளோம் விரைவு உற்பத்தியில் போட்டித்திறன் பற்றி இறுதியாகப் பேச உள்ளோம் இந்த பாடநெறி ஆய்வக செயல்முறை விளக்கம் சுய பயிற்சி பணிகள் புத்தகம் மற்றும் வாராந்திர வினாடி வினா மூலம் பலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் பல வினாடி வினாக்கள் உங்கள் புரிதலுக்காகவும் சில வினாடி வினாக்கள் சமர்ப்பிக்க உங்களுக்காகவும் இருக்கும் நீங்கள் சிந்தித்து முடிக்கக்கூடிய நேரடி எடுத்துக்காட்டுகளிலிருந்து ஒரு பயிற்சியை உங்களுக்கு வழங்க முயற்சிப்பேன் திருத்தம் அல்லது மதிப்பீட்டிற்காக நீங்கள் அதை சமர்ப்பிக்க வேண்டியதில்லை அது உங்கள் புரிதலுக்காக மட்டுமே ஆகும் இந்த பாடநெறி முடிந்ததும் நீங்கள் உங்கள் சகாக்களுடன் ஒரு கலந்துரையாடலில் பங்கேற்கலாம் நேர்காணல் கேள்விகளைப் பூர்த்தி செய்யலாம் மற்றும் விரைவு உற்பத்தி குறித்த தேர்வை எதிர்கொள்ள முடியும் விரைவு உற்பத்தியின் உறுதியான மற்றும் தெளிவற்ற கூறுகளை அடையாளம் காண்பது இந்த பாடத்தின் விளைவாகும் உங்கள் தயாரிப்புக்கான ஒரு செயல்முறை கருவி பொருள் ஆகியவற்றைத் தேர்ந்தெடுக்கவும் நுட்பங்கள் உற்பத்தி வரிசைகளிலிருந்து முழு நிறுவனத்திற்கான டிஜிட்டல் வசதிகள் வரை விரைவு உற்பத்தி அமைப்புகளின் அளவை பரவலாக வரையறுக்கவும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த பாடத்தின் விளைவாக எதிர்பார்க்கப்படுகின்றன திரையின் நேரம் 3029 இல் பார்க்கவும் முதலாவது சேர்க்கை உற்பத்தி அடுக்கு உற்பத்தி என்று அழைக்கப்படும் சேர்க்கை உற்பத்தியில் தொடங்குவோம் சேர்க்கை உற்பத்தி என்பது ஒரு அடுக்கு அடிப்படையிலான தானியங்கு புனையமைப்பு செயல்முறையாகும் இது ஒரு 3 CAD தரவிலிருந்து நேரடியாக முப்பரிமாண இயற்பியல் பொருள்களை ஒரு பகுதி சார்ந்த கருவிகளைப் பயன்படுத்தாமல் நேரடியாக உருவாக்குவதற்கான செயல்முறை ஆகும் விரைவு உற்பத்தி என்பது 3 பரிமாண பொருள்களை அடிப்படையில் இருபரிமாண அடுக்குகளிலிருந்து உருவாக்க விரும்புகிறேன் நான் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கை உருவாக்கி அதை சேர்த்து முப்பரிமாண பொருளாக மாற்றுகிறேன் எந்தவொரு கருவியும் சம்பந்தப்படாமல் இந்த பொருள் தயாரிக்கப்படுகிறது இது முதலில் முப்பரிமாண அச்சிடுதல் என்று அழைக்கப்பட்டது இன்னும் அடிக்கடி அவ்வாறு அழைக்கப்படுகிறது மில்லிங் அல்லது டர்னிங் போன்ற நன்கு நிறுவப்பட்ட கழித்தல் உற்பத்தி மற்றும் வார்ப்பு மற்றும் உருக்கி அடித்தல் போன்ற வடிவமைத்தல் உற்பத்தி ஆகியவற்றுடன் சேர்க்கை உற்பத்தி முழு உற்பத்தி தொழில்நுட்பத்தின் மூன்றாவது துணை தூணையும் வழங்குகிறது எனவே நாம் சொல்ல முயற்சிப்பது இங்கே ஒரு தயாரிப்பு இங்கே 3 தூண்கள் கழித்தல் தூண் நிலையான தொகுதி தூண் மற்றும் சேர்க்கை தூண் எனவே நிலையான தொகுதி தூணில் உலோக உருவாக்கம் மற்றும் வார்ப்பு உள்ளது இங்கே இணைத்தல் மற்றும் சேர்க்கை உற்பத்தி உள்ளது கழித்தல் தூணில் வழக்கமான மற்றும் வழக்கத்திற்கு மாறான எந்திர செயல்முறைகள் உள்ளன எனவே முப்பரிமாண அச்சுப்பொறி என்பது இன்று அதிகம் பேசப்படும் ஒன்று 1987 ஆம் ஆண்டில் சேர்க்கை உற்பத்திக்கான முதல் அணுகுமுறைகள் சந்தையில் நுழைந்தபோது இது மிகவும் புதியது இது விரைவான முன்மாதிரி என அழைக்கப்பட்டது அல்லது அது தோற்றுவிக்கும் உற்பத்தி என அழைக்கப்பட்டது தோற்றுவிக்கும் உற்பத்தி விரைவு உற்பத்தி விரைவு முன்மாதிரி அடுக்கு முன்மாதிரி ஃப்ரீஃபார்ம் உற்பத்தி இந்த சொற்கள் மற்றும் சொற்களஞ்சியங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்தது பின்னர் 3D அச்சிடுதல் என்பது ஒரு சொல் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது விரைவு முன்மாதிரிகளில் நாம் பேசுவதிலிருந்து வேறுபட்டது இரண்டு சொற்களும் இன்னும் பயன்பாட்டில் உள்ளன மற்றும் கடந்த ஆண்டுகளில் பல வேறுபட்ட பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அடிக்கடி சேர்க்கப்படுகின்றன அடுக்கு உற்பத்தி என்பது மிகவும் தரமான சொற்களஞ்சியம் ஆகும் இது சேர்க்கை உற்பத்தியின் கீழ் வருகிறது ஒவ்வொரு பெயரும் அதன் படைப்பாளரின் சிறப்புக் கண்ணோட்டத்தில் சரியானவை என்றாலும்இவற்றில் பல குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன தொழில்துறையில் புதிதாக வருபவர்கள் சில சமயங்களில் சேர்க்கை உற்பத்தித் துறையில் இறந்து போவதை உணர இது பெரும்பாலும் ஒரு காரணம் ஆகும் சுருக்கமான கண்ணோட்டத்தைப் பெற பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சொற்களின் ஒரு சிறிய தேர்வு முக்கிய குடும்பங்களின் சில முக்கிய வார்த்தைகளின்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சொற்களில் விரைவான என்பதில் விரைவு உற்பத்தி விரைவு தொழில்நுட்பம் விரைவு முன்மாதிரி விரைவு கருவி ஆகியவையும் சேர்க்கை என்பதில் சேர்க்கை உற்பத்தி சேர்க்கை அடுக்கு உற்பத்தி சேர்க்கை டிஜிட்டல் உற்பத்தி ஆகியவையும் உள்ளது இவை 3 சொற்களாகும் அவை மிகவும் விரிவாகவும் மற்றும் பொதுவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன திரையின் நேரம 3438 இல் பார்க்கவும் அடுக்கு என்பதில் அடுக்கு பற்றிய உற்பத்தி அடுக்கு சார்ந்த உற்பத்தி அடுக்கு உற்பத்தி இவை பரிமாற்றத்தின் சொற்களஞ்சியம் அவை அடுக்கின் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்தது டிஜிட்டல் புனையமைப்பு மற்றும் அவர்கள் அதை டிஜிட்டல் மோக் அப் என்றும் அழைக்கிறார்கள் எனவே இவை இதன் கீழ் பயன்படுத்தப்படும் சொற்கள் நேரடி மக்கள் நேரடி உற்பத்தி மற்றும் நேரடி கருவிகளைப் பயன்படுத்துகின்றனர் இவை சேர்க்கை உற்பத்தியின் ஒரு பகுதியாகப் பயன்படுத்தப்படும் சொற்கள் மற்றும் இவை பொதுவாகப் பயன்படுத்தப்படும் சொற்கள் திரையின் நேரம் 3514 இல் பார்க்கவும் கடைசியாக 3D இல் நாங்கள் 3D அச்சிடுதல் மற்றும் 3D மாடலிங் பயன்படுத்துகிறோம் எனவே இவை பெரும்பாலும் விரைவு உற்பத்தி விரைவு தொழில்நுட்பம் விரைவு முன்மாதிரி விரைவு கருவி போன்ற சொற்களைப் பயன்படுத்துகின்றன சேர்க்கைக்கு வரும்போது அது சேர்க்கை உற்பத்தி சேர்க்கை அடுக்கு உற்பத்தி சேர்க்கை டிஜிட்டல் உற்பத்தி என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது அடுக்கு அடிப்படையிலான உற்பத்தி அடுக்கு சார்ந்த உற்பத்தி அடுக்கு உற்பத்தி இது கிட்டத்தட்ட ஒன்றே டிஜிட்டல் ஃபேப்ரிகேஷன் டிஜிட்டல் மோக் அப் இது டிஜிட்டல் பயன்படுத்தப்படுகிறது அவை இரண்டும் ஒரே மாதிரியானவை மற்றும் நேரடி உற்பத்தி நேரடி கருவி இவை 3D அச்சிடுதல் மற்றும் 3D மாடலிங் தவிர்த்து பயன்படுத்தப்படும் சொற்களாகும் 1990 களின் முற்பகுதியில் ஜெர்மனியில் செய்யப்பட்ட சில தொடக்க பணிகளைத் தவிர பல ஆண்டுகளாக தரப்படுத்தலுக்கான முயற்சிகள் ஏதும் இல்லை என்று நாங்கள் கூறியது என்னவென்றால் மற்ற இரண்டு தூண்களுடன் ஒப்பிடும்போது சேர்க்கை உற்பத்தி என்பது ஒரு இளம் தொழில்நுட்பமாகும் இதன் தரப்படுத்தல் இன்னும் நடக்கவில்லை தரப்படுத்தப்படாததால் இந்த செயல்முறைகள் உண்மையான நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இப்போது சேர்க்கை உற்பத்தி பகுதிகளின் தரப்படுத்தலை நோக்கி நிறைய முயற்சிகள் உள்ளன 2007 ஆம் ஆண்டில் இயந்திரவியல் பொறியாளரர்களுக்கான ஜெர்மன் சமுதாயத்தின் மேற்பார்வையின் கீழ் விரைவு முன்மாதிரி VDI 3404 க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு பரிந்துரை உருவாக்கப்பட்டது 2009 ஆம் ஆண்டில் இயந்திர பொறியியலாளர்களுக்கான அமெரிக்க சமூகம் சோதனை மற்றும் பொருட்களுக்கான அமெரிக்க சமுதாயத்துடன் ஒத்துழைப்புடன் தங்கள் சொந்த தரங்களின் வளர்ச்சியைத் தொடங்கியது எங்களிடம் ஐ ஐ ஐ ஓ பி ஐ ஜே ஐ ISI ISO BSI JSI போன்றவை தரநிலைகள் எனவே இந்த விரைவு முன்மாதிரி தரக் கருவியைத் தொடங்க வேண்டிய அவசியம் இருப்பதாக மக்கள் நினைத்தார்கள் ஏனெனில் இது விரைவு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படலாம் என்பதை ஆரம்ப நாட்களில் மக்கள் உணரவில்லை அவர்கள் அதை முன்மாதிரிக்கு மட்டுமே உணர்ந்தனர் ஆனால் இப்போது நிறைய தேவைகள் எழுந்துள்ளதால் இந்த விரைவான முன்மாதிரியின் தரப்படுத்தலும் தொடங்கப்பட்டுள்ளது திரையின் நேரம் 3744 இல் பார்க்கவும் 2009 இலையுதிர்காலத்தில் சேர்க்கை உற்பத்தி தொடர்பான குழு F42 F2792 09e1 F2792 வெளியிட்டது மற்றும் அதை ஒரு தரநிலையை வெளியிடும் சேர்க்கை உற்பத்தி தொழில்நுட்பங்களுக்கான நிலையான சொற்களஞ்சியம் என்று அழைத்தது மற்ற வரையறைகளில் சேர்க்கை உற்பத்தி என்ற பெயர் இந்த குழுவால் வரையறுக்கப்பட்டது புதிதாக வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை எப்போதும் நேரம் எடுக்கும் என்பதால் தர அடையாள பெயர்கள் மற்றும் நிறுவனத்தால் இயக்கப்படும் சொற்களால் அதிகரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பல்வேறு சொற்கள் இன்னும் பயன்பாட்டில் உள்ளன சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றன ஒரு எளிய எடுத்துக்காட்டுக்கு உங்கள் ஆவணத்தின் ஜெராக்ஸ் நகலை எடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் எப்போதும் கூறுகிறோம் இந்த நகலெடுக்கும் தொழில்நுட்பத்தை அல்லது நகலெடுக்கும் சாதனத்தை உருவாக்கிய நிறுவனம் ஜெராக்ஸ் உண்மையான செயல்முறை புகைப்பட நகல் ஆகும் ஆனால் நிறுவனத்தின் பெயரைப் பொருத்து இந்த செயல்முறையை அழைக்கிறோம் இது விரைவு முன்மாதிரி அல்லது விரைவு உற்பத்தி அல்லது சேர்க்கை உற்பத்தி சொற்களில் கூட இன்னும் நடந்துகொண்டிருக்கும் அடுக்கு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தின் கொள்கைகள் தோற்றுவிக்கும் உற்பத்தி போன்ற சேர்க்கை உற்பத்தி என்ற சொல் முப்பரிமாண உடல் பகுதியை உருவாக்க பொருள்களை சேர்ப்பதற்கான கற்பனைக்குரிய எந்த வழியையும் உள்ளடக்கியது இது மெய்நிகர் வடிவத்திலிருந்து பெறப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளிலிருந்து செய்யப்படுகிறது சேர்க்கை உற்பத்தியின் தொழில்நுட்ப உணர்தல் அடுக்குகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டது எனவே இது அடுக்கு அடிப்படையிலான தொழில்நுட்பம் அல்லது அடுக்கு சார்ந்த தொழில்நுட்பம் அல்லது அடுக்கு தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது இதன் விளைவாக இன்று சேர்க்கை உற்பத்தி தோற்றுவிக்கும் உற்பத்தி மற்றும் அடுக்கு அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் சில நேரங்களில் ஒத்ததாக பயன்படுத்தப்படுகின்றன எதிர்காலத்தில் புதிய சேர்க்கை தொழில்நுட்பங்கள் கிடைக்கக்கூடும் என்பதால் அவை விரைவு உற்பத்தி வரையறையின் தற்போதைய கட்டமைப்பிற்குள் வகைப்படுத்தப்பட வேண்டும் உதாரணமாக பாலிஸ்டிக் துகள் உற்பத்தி செய்யும் BPM எனப்படும் செயல்முறை 1990 களின் முற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் விரைவில் மறைந்துவிட்டது வளர்ந்து வரும் பொருளின் தனித்துவமான அளவைக் கொண்டு அனைத்து இட திசைகளிலிருந்தும் இது பொருளைச் சேர்த்தது இந்த தொழில்நுட்பம் சேர்க்கையாக இருந்தது ஆனால் அடுக்கு அடிப்படையிலானது இது ஒவ்வொரு துகள் என்பதை வேறுபடுத்துகிறது அடுக்கு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தின் கொள்கை பெரும்பாலும் சமமான தடிமன் கொண்ட பல அடுக்குகளிலிருந்து பகுதி எனப்படும் முப்பரிமாண இயற்பியல் பொருளை உருவாக்குவதாகும் இன்று நாம் மாறுபட்ட தடிமன் பற்றியும் பேசுகிறோம் ஆனால் முதன்மையாக இயந்திரம் ஒரு நிலையான தடிமன் மட்டுமே செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு அடுக்கையும் தொடர்புடைய 3 பரிமாண தரவு தொகுப்பின் படி மாற்றியமைத்து முந்தைய ஒன்றின் மேல் வைக்கப்படுகிறது அதாவது நான் ஒரு அடுக்காக வைக்கிறேன் இது மூன்றாவது அடுக்கு இது நான்காவது அடுக்குக்கு வைக்கிறேன் எனவே நான் அடுக்கின் மேல் அடுக்கை வைக்கிறேன் இது நாம் பேசும் அடுக்கு இது நாம் பேசும் தடிமன் மற்றும் இது மற்றொன்றுக்கு மேல் வைக்கப்படுகிறது எனவே இது வைக்கப்படுகிறது இது வைக்கப்படுகிறது இது வைக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு அடுக்கும் இதற்கு இணங்க உள்ளது இது பக்க பார்வை என்று வைத்துக்கொள்வோம் நான் மேல்பார்வையைப் பார்க்க விரும்பினால் இதுபோன்ற ஒன்றை நீங்கள் வைத்திருக்கலாம் எனவே ஒவ்வொரு அடுக்கையும் தொடர்புடைய 3 பரிமாண தரவு தொகுப்பின் படி மாற்றியமைத்து முந்தையவற்றின் மேல் வைக்கப்படுகிறது எனவே அடுக்கு என்பது இப்படி இருக்கும் இங்கே அடுக்கு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தின் கொள்கைகள் விளக்கப்பட்டுள்ளன ஒரு ஒட்டு பலகை ஒரு மெல்லிய மர தகடு அடுக்கின் மேல் அடுக்காக செதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காணலாம் இது போன்ற ஒரு இறுதி தயாரிப்பைப் பெற ஒன்றுக்கொன்று பொருத்தப்படுகின்றன அடுக்கு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தின் கோட்பாடு இந்த அடுக்குகளை ஒன்றோடொன்று அடுக்கி வைப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டது முப்பரிமாண பகுதி அடுக்கை அதாவது 2D அடுக்கு முதல் 3D பகுதி வரை பெறுகிறோம் எனவே சேர்க்கை உற்பத்தியானது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள திட்டத்தை பின்பற்றுகிறது கண்ணி சரிசெய்தல் துண்டு துண்டாக வெட்டுதல் மற்றும் விரும்பிய கட்டமைப்பை இங்கு தானாகவே மாற்றியமைத்தல் இங்கே புகைப்பட பாலிமர் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நான் எடுத்துள்ளேன் லேசர் குவிய புள்ளியை ஒரு அடுக்கில் ஸ்கேன் செய்வதன் மூலம் நீங்கள் எந்தவொரு பொருளையும் பொருள் தொகுதிக்கு அடுக்கு செயல்முறை மூலம் எடுத்துச் செல்லலாம் நாங்கள் அதை உருவாக்க முயற்சிக்கிறோம் 3D அச்சிடுதல் பணிப்பாய்வு பல ஃபோட்டான் உறிஞ்சுதலை அடிப்படையாகக் கொண்டது பாலிமரைசேஷன் குவிய தொகுதிக்குள் அதிக தீவிரம் உள்ள பகுதியில் மட்டுமே தூண்டப்படுகிறது எனவே நாங்கள் சொல்ல முயற்சிப்பது ஒரு பாலிமர் பகுதியை சரியாக உருவாக்க முயற்சிக்கிறோம் இந்த பாலிமர் பகுதி பாலிமர் அடுக்கிலிருந்து உருவாக்கப்பட்டது அடுக்கு எதுவாக இருந்தாலும் தொடக்க பொருள் இங்கே திரவமாகும் எனவே இப்போது நான் என்ன செய்வது இங்கே லேசர் உள்ளது அது கீழே வருகிறது பின்னர் புகைப்பட பாலிமர் நிரப்பப்பட்ட ஒரு தொட்டியை வைத்திருக்கிறேன் எனவே இது ஒரு இடத்தில் பட்டு உறிஞ்சுதல் நிகழ்வுகள் காரணமாக இந்த பகுதி மட்டும் இது புற ஊதா ஒளியை உறிஞ்சி குளிர்ச்சி அடைகிறது என்னால் நகர்த்த முடிந்தால் பல புள்ளிகளை உருவாக்க முடியும் அதை நான் ஒரு ஹட்ச் வடிவமாக மாற்ற முடிந்தால் அது ஒரு முழுமையான அடுக்கை உருவாக்குகிறது எனவே ஒரு அடுக்கு உருவாகிறது பின்னர் நான் திரவ பாலிமர் தொட்டியை கீழே நகர்த்துவேன் அல்லது லேசரை கொஞ்சம் மேலே நகர்த்தினால் நீங்கள் அதைப் பெறலாம் சுவாரஸ்யமாக நீங்கள் எஃப் தீட்டா லென்ஸ் என்று அழைக்கப்படும் ஒன்றை வைத்திருப்பீர்கள் எனவே இது தகவலின் ஒரு அடுக்கு உருவாக்க ஒரு பெரிய பகுதியை ஸ்கேன் செய்து உலாவலாம் எனவே நீங்கள் ஒரு CAD தரவை வழங்கும்போது இந்த CAD தரவு முதலில் வெட்டப்படும் எனவே இதை நான் பொரித்தல் என்று சொன்னேன் எனவே அதன் பின்னோக்கு பாலிமர் பகுதி பாலிமர் அடுக்கு பின்னர் திரவத்தில் செய்கிறோம் எனவே இது திரவமாகும் முதலில் நாம் செய்வது அடுக்கு துண்டு துண்டாக செய்யப்படுகிறது பின்னர் துண்டு துண்டாக பொரிக்கப்படுகிறது இதுவே ஒரு பொரித்தல் ஆகும் இந்த பொரித்தல் முறையைச் செய்வதற்கு பல வடிவங்கள் உள்ளன அங்கு நாம் பொரிக்கும் முறையை நேரத்தை பொறுத்து மேம்படுத்தலாம் வலிமையைப் பொறுத்து நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் பாலிமரைசேஷன் என்பது குவிய தொகுதிக்குள் அதிக தீவிரம் உள்ள பகுதியைத் தூண்டுவதற்கு மட்டுமே எனவே குவிய அளவு என்பது இதுவே ஆகும் எனவே நீங்கள் இங்கே ஸ்லைஸைக் காணலாம் இது ஸ்லைஸ் தூரம் மற்றும் ஒரு ஸ்லைஸுக்குள் ஹேட்ச்களுக்கு இடையில் ஹட்ச் வடிவங்கள் உள்ளன ஹேட்ச்களுக்கு இடையில் இது ஹட்சிங் தூரம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் என்ன நடக்கும் நீங்கள் ஒரு அடுக்கு செய்ய முயற்சிப்பீர்கள் எனவே இதுதான் ஸ்லைஸ் தூரம் ஹட்ச் தூரம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் லேசர் மேற்பரப்பில் படும்போது குவிய தளத்தை மாற்றுவதன் மூலம் விளைவை பார்க்க முயற்சிக்கிறேன் எனவே நான் குவிய தளத்தை மாற்றும் தருணம் மேற்பரப்பில் மேற்பரப்புக்கு இடையில் மற்றும் மேற்பரப்புக்கு கீழே நான் விரும்பும் எந்த z திசையிலும் குளிர்தல் நிகழலாம் அதாவது பாலிமர் தொட்டிக்குள்ளேயே அடுக்கின் மேல் அடுக்காக சேர்க்க முடியும் என்று சொல்வது எனவே இதுதான் தொடக்க நிலை உறிஞ்சுதல் ஆகும் புகைப்பட பாலிமரைசேஷன் நடக்கிறது இந்த செயல்முறை பொதுவாக ஒரு புகைப்பட பாலிமர் ஃபோட்டோ பாலிமருக்கு ஒரு திரவமாகப் பயன்படுத்தப்படுகிறது புகைப்பட பாலிமரை முதலில் புள்ளி வடிவத்திலும் பின்னர் வரி வடிவத்திலும் பின்னர் அடுக்கு வடிவத்திலும் பின்னர் அடுக்கின் மேல் அடுக்காக தையல் மூலம் 3 பரிமாண பொருளைப் பெறுவதற்கும் யு லேசரைப் பயன்படுத்துகிறோம் திரையின் நேரம் 47 01 இல் பார்க்கவும் எனவே இந்த படத்தில் இது விளக்கப்பட்டுள்ளது எனவே சேர்க்கை உற்பத்தி என்பது அடுக்கு அடிப்படையிலான தொழில்நுட்பத்தின் கொள்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி மற்றும் சுழலும் செயல்முறையாகும் இது அடுத்த திரையில் உள்ள படத்தில் விளக்கப்பட்டுள்ள ஒரு செயல்முறை சங்கிலியால் வகைப்படுத்தப்படுகிறது இது ஒரு 3D CAD தரவுத்தொகுப்பிலிருந்து தொடங்குகிறது இது தயாரிக்கப்பட வேண்டிய பகுதியைக் குறிக்கிறது பொறியியலாளரில் தரவு தொகுப்பு பொதுவாக 3D CAD வடிவமைப்பு அல்லது ஸ்கேனிங் அல்லது கணினிமயமாக்கப்பட்ட டோமோகிராஃபி ஸ்கேனிங் போன்ற பிற இமேஜிங் தொழில்நுட்பங்கள் மூலம் பெறப்படுகிறது டி ஸ்கேனிங் தரவை எவ்வாறு பெறுகிறது என்பதிலிருந்து சுயாதீனமாக உருவாக்க பயன்படுகிறது ஒரு 3D தரவு தொகுப்பு முதலில் கணினி மற்றும் ஒரு சிறப்பு மென்பொருளைப் பயன்படுத்தி அடுக்காக வெட்டப்படுகிறது